காலை வணக்கம் நண்பர்களே ஒரு ஏர்பிளேன் கூறு வெளிப்புறக் கூறு பெரும்பாலும் ஏரோடையனாமிக்ஸ் மூலம் பங்களிக்கும் கூறுகளின் பல்வேறு குணாதிசயங்களைப் பற்றிய பொதுவான பாராட்டு குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வரும் டேய்ல் வடிவங்களைத் தொடுவதை நேற்று விவாதித்தோம் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் பல வகையான வால் ஆனால் நாங்கள் வழக்கமான மற்றும் T tail மட்டுமே விவாதித்தோம் ஒரு V Tail தலைகீழ் V Tail இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் X Tail பல விஷயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தையும் நாங்கள் ஒன்றாக விவாதிக்கவில்லை ஏனென்றால் இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு அடிப்படை புரிதலை அளிப்பதாகும் மற்ற விஷயங்கள் அதற்கான வழித்தோன்றல்களாகும் தேவைப்படும்போது குறிப்பிட்ட உள்ளமைவுகளைப் பற்றி பேசுவோம் சில வரலாற்று எண் வழியாக ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் வெர்டிகல் டேய்ல் ஆகியவற்றை முடிக்க தயவுசெய்து இதைப் பற்றி ஒரு குறிப்பை வைத்திருங்கள் நான் பையிட்டர் சேல் பிளேன் என்று எழுதுகிறேன் மற்றவர்களைச் சொல்வோம் நான் இங்கே ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் எழுதினால் நான் உங்களுக்கு சில எண்களைக் கொடுக்க முயற்சிக்கிறேன் எங்கே உங்களுக்குத் தெரியும் டேய்ல் அல்லது லாம்ப்டாவின் டேய்ல் அஸ்பெக்ட் ரேஷியோ அல்லது டேய்ல் ஸ்வீப் வரலாற்று ரீதியாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது வடிவமைப்பாளருக்கு ஒரு நல்ல உணர்வைத் தருகிறது தயவுசெய்து ஒரு தலைமை வடிவமைப்பாளர் ஏர்கிராப்ட் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாகப் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் முதல் வரிசை விளைவுகளைத் தெரிந்துகொள்ள அவருக்கு ஒரு தவிர்க்கவும் முடியாது இல்லையெனில் அவர் ஒரு உள்ளமைவாக மாற முடியாது தலைமை வடிவமைப்பாளருக்கு ஏரோடைனமிக்ஸ் குழு பிளையிட் மெக்கானிக்ஸ் குழு கட்டுப்பாட்டு குழு கட்டமைப்பு குழு உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அவை உங்களுக்கு விரிவான பகுப்பாய்வைக் கொடுக்கின்றன தலைமை வடிவமைப்பாளர் அவற்றை எடுத்துக்கொள்கிறார் அல்லது திரட்டுகிறார் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது வடிவமைப்பு பரிணாமம் எவ்வாறு தொடங்கியது அது எங்கே போகிறது என்பது பற்றிய ஒட்டுமொத்த யோசனை அவருக்கு இருக்க வேண்டும் அந்த வகையான முழுமையான அறிவு ஒரு தலைமை வடிவமைப்பாளருக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் நான் ரேமரிடமிருந்து மீண்டும் சில எண்களைக் கொடுக்கிறேன் பொதுவாக நான்அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் டேப்பர் ரேஷியோ எழுதினால் பொதுவாக பையிட்டர் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இது 3 முதல் 4 வரை மற்றும் இது 0 2 முதல் 0 4 வரை இருக்கும் இவை சந்தையில் உள்ள பல்வேறு வகையான ஏர்கிராப்ட் களின் அடிப்படையில் சில வழிகாட்டுதல் எண்கள் அந்த எண்கள் மிகவும் உகந்த எண்கள் என்பது அவசியமில்லை ஒரு சேல் பிளேன் க்கு இது 6 முதல் 10 மற்றும் 0 3 முதல் 0 5 வரை இருக்கும் மற்றவர்கள் நீங்கள் 3 முதல் 5 மற்றும் 0 3 முதல் 0 6 வரை மாறுபடுவதைக் காணலாம் மேலும் வெர்டிகல் டேய்ல் எண் அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் டேப்பர் ரேஷியோ காண்பதைக் கண்டால் இது 0 6 முதல் 1 2 முதல் 0 4 வரை 1 5 முதல் 2 0 0 4 முதல் 0 6 வரை இது 1 3 முதல் 2 0 மற்றும் 0 3 முதல் 0 6 வரை இருக்கும் இவை வழக்கமான எண்கள் மற்றும் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் அஸ்பெக்ட் ரேஷியோ வை ஒப்பிடும்போது வெர்டிகல் டேய்ல் அஸ்பெக்ட் ரேஷியோ வை மிகவும் குறைவாக இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் வெர்டிகல் டேய்ல் என்று வரும்போது நான் T tail பற்றி பேசுகிறேன் என்றால் மீண்டும் இங்கே சில எண்ணை வைத்தால் இந்த 0 7 முதல் 1 2 மற்றும் 0 6 முதல் 1 0 வரை நீங்கள் பார்க்கிறீர்கள் T tail க்கு நீங்கள் அதைப் பார்க்க முடியும் ஏனெனில் எண்ட் பிளேட் எஃபெக்ட் உள்ளது நான் சொன்னேன் இது ஒரு வெர்டிகல் டேய்ல் மற்றும் இங்கே ஒரு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் உள்ளது எனவே எண்ட் பிளேட் எஃபெக்ட் திறம்பட உள்ளது இது வெர்டிகல் டேய்ல் அஸ்பெக்ட் ரேஷியோ வை அதிகரிக்கிறது எனவே நீங்கள் குறைந்த வடிவியல் அஸ்பெக்ட் ரேஷியோ வை கொண்டிருக்க முடியும் அது உதவுகிறது ஏனெனில் நீங்கள் செங்குத்து செய்யும் தருணம் அது தடிமனாக இருக்க வேண்டும் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் சுமை எடுக்க வேண்டும் எனவே இது குறைந்த அஸ்பெக்ட் ரேஷியோ வாக இருந்தால் எடை குறையும் என்று பொருள் எனவே இந்த தேர்வுமுறை அனைத்தும் டெல்டா பிளஸ் மாறுபடும் ஆனால் நீங்கள் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 மொத்த டெல்டாவைச் சேர்க்கும்போது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த எண்களுக்கு நீங்கள் ஒரு உள்ளமைவைக் கருத்தில் கொள்ள பின்னணி இருக்க வேண்டும் லீடிங் எட்ஜ் ஸ்வீப் தேவையைப் பார்க்கும்போது சில முக்கிய புள்ளிகள் உள்ளன ஒரு ஸ்வீப்பை வழிநடத்துவதற்கான ஒரு புள்ளி ஆம் அது ஸ்டாலை தாமதப்படுத்துகிறது குறைந்த வேகத்திற்கு நீங்கள் 10 15 டிகிரி கொடுத்தால் நான் ஸ்டாலை தாமதப்படுத்த வேண்டும் பொதுவாக லீடிங் எட்ஜ் ஸ்வீப் விங் ஸ்வீப்பை விட அதிகமாக இருக்கும் இது c 4 இல் சுமார் 5 டிகிரி மூலம் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஸ்வீப் 5 டிகிரி அதிக தோராயமான எண் இது அளவிடப்படும் விங்யின் லீடிங் எட்ஜ் ஸ்வீப் விட அதிகம் c 4 காரணம் மிகவும் எளிதானது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் லீடிங் எட்ஜ் ஸ்வீப் கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஸ்டாலை தாமதப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே உங்கள் டேய்ல் விங் க்குப் பின் நிறுத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் சிறிய சிறிய சேர்த்தல்கள் ஆனால் அதிவேகத்திற்கு நீங்கள் வந்தால் ஹை ஸ்பீட் ஏர்கிராப்ட் தேவையைச் சேர்த்துள்ளீர்கள் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மீது நீங்கள் ஸ்வீபிற்கான கூடுதல் தேவை நீங்கள் Mcritical டேய்ல் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் விங் யின் Mcritical விட அதிகமாக உள்ளது இது முக்கியமானது ஏனென்றால் டேய்ல் மீது நடந்த முதல் புள்ளி மாக் 1 ஷாக்ஸ் மாறினால் செயல்திறன் குறையும் ட்ராக் அதிகரிக்கும் கட்டுப்பாட்டு சக்தி பாதிக்கப்படும் எனவே ஆரம்ப கருத்தியல் ஓவியத்தை வரைவதற்கான அடிப்படை புரிதல் இவை அது எவ்வளவு இந்த விஷயங்கள் அனைத்தும் CFD மூலம் முழுமையான பகுப்பாய்விலிருந்து வர வேண்டும் அல்லது முதன்மையாக விண்ட் டன்னல் டெஸ்டிங் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும் ஒரு வெர்டிகல் டேய்ல் போன்ற விஷயத்தை நாம் காட்சிப்படுத்த முயற்சித்தால் குறைந்த வேகத்தில் இருக்கும்போது மீண்டும் எந்த ஸ்வீப் ம் வெர்டிகல் டேய்ல் க்கு தேவையில்லை வெர்டிகல் டேய்ல் ஒன்றுக்கு 15 முதல் 20 டிகிரி ஸ்வீப் இருக்கும் என்பதை நாங்கள் பெரும்பாலும் காண்போம் இது முதன்மையாக அழகியல் காரணங்களுக்காக ஆனால் அதிவேகத்திற்கு MCrVTMCrW எனவே அந்த கோரிக்கைகள் பொதுவாக 35 முதல் 55 டிகிரி வரை வெர்டிகல் பின் துடைக்கும் வரிசையில் விளைந்தன எனவே இந்த வழிகாட்டுதல்கள் ஒரு உள்ளமைவைப் பார்க்கும்போது நான் ஒரு குறைந்த வேகம் அதிவேகத்தை வடிவமைக்கிறேனா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் விங்யின் ஸ்டால் சிறப்பியல்பு என்ன எனவே நீங்கள் அந்த எண்களைத் தேர்ந்தெடுத்து ஆரம்ப ஓவியத்தை வரையலாம் தடிமன் விகிதத்தைப் பொருத்தவரை பொதுவாக டேய்ல் தடிமன் இறக்கை ஐ விட சுமார் 10 சதவீதம் குறைவாக இருக்கும் என்பதை நான் பார்ப்போம் நான் பற்றி பேசுகிறேன் எனவே வால் ஒப்பிடும்போது 10 சதவீதம் மெல்லியதாக இருக்கும் டேய்ல் பொது உணர்வின் ஆனால் அதிகபட்ச தடிமன் அல்ல ஏனெனில் அதிகபட்ச தடிமன் கார்ட் என்ன என்பதைப் பொறுத்தது நான் பற்றி பேசுகிறேன் பெரும்பாலும் இந்த ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் அவை சமச்சீர் ஏர்ஃபாயில் மீண்டும் ஒரு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ன் மெல்லியதாக இருப்பதை நீங்கள் விவாதிக்கலாம் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ன் Mcritical விங்கின் Mcritical விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்ற புரிதலால் இது வழிநடத்தப்படுகிறது ஏனென்றால் நான் ஏரோஃபாயில் தடிமனாகவும் தடிமனாகவும் செய்தால் எங்களுக்குத் தெரியும் Mcritical குறையும் எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே ஒன்றிணைக்கப்படுகின்றன மேலும் இந்த எண்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று நினைத்தேன் நேற்று நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தைப் பற்றி விவாதித்தோம் ஒரு நல்ல வடிவமைப்பாளருக்கும் சராசரி வடிவமைப்பாளருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு நல்ல வடிவமைப்பாளருக்கு தனது ஏர்பிளேன் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பது தெரியும் நிகழ்வுகளை கையாள முக்கியமான புள்ளி பிளையிட் ன் மோசமான புள்ளி ஸ்டால் அவற்றில் ஒன்று உயர் சைடு ஸ்லிப் அந்த நிலைமைகளில் ஒன்றாகும் சாதாரண நிலைமைகளுக்கு இரண்டு ஏர்பிளேன் கள் ஒரே மாதிரியாகத் தோன்றலாம் ஆனால் உயர் சைடு ஸ்லிப் அல்லது உயர் அங்கிள் ஆப் அட்டாக் போது அவரது செயல்திறன் என்ன என்பதை நீங்கள் சோதிக்க முயற்சிக்கும் தருணம் உடனடியாக ஓ கடவுளே இந்த இரண்டு வித்தியாசமாக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே வடிவமைப்பாளர்கள் என்ன செய்வார்கள் எடையில் அதிக பாதிப்பு இல்லாமல் அல்லது உள்ளமைவில் அதிக மாற்றம் இல்லாமல் அது முக்கியமானது மற்றும் வடிவமைப்பாளர் பங்கு வகிக்கும் முக்கிய பங்கு மிக முக்கியமான பங்கு எனவே அந்த திசையில் டார்சல் ஃபின் பற்றி ஏதாவது விவாதித்தோம் இந்த டார்சல் ஃபின் கருத்து எவ்வாறு வந்தது ஸ்பின் போது சீரழிவு அல்லது ரட்ட்ர் பவர் அல்லது வெர்டிகல் டேய்ல் செயல்திறனைத் தவிர்ப்பதற்கு எங்கள் வெர்டிகல் டேய்ல் மற்றும் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஆகியவற்றை வசதியாக வடிவமைத்துள்ளோம் என்பது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஸ்பின் என்றால் பெரிய செங்குத்து கூறு மற்றும் சுழற்சி என்று பொருள் எனவே விங் ஸ்தம்பிதமடைந்துள்ளது ஸ்பின் பகுதியை கவனித்துக்கொள்வதற்கு வெர்டிகல் டேய்ல் மற்றும் ரட்ட்ர் மட்டுமே உள்ளது நாம் ஸ்பின் லிருந்து வெளியே வர வேண்டும் எங்களுக்கு ஒரு ரோலிங் மொமெண்ட் தேவை எங்களுக்கு ஒரு யாயிங் மொமெண்ட் தேவை எனவே வெர்டிகல் டேய்ல் மற்றும் ரட்ட்ர் அதிக ஸ்டால் நிலைகளில் கூட பயனுள்ளதாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் அப்படித் தொடங்கினோம் பின்னர் ரேமரை அடிப்படையாகக் கொண்ட ஒரு எளிய வழிகாட்டுதலை நாங்கள் சொன்னோம் பெரும்பாலான கலை வழிகாட்டுதல்கள் அதனால் நான் என் வெர்டிகல் டேய்ல் இப்படி வரையப்பட்டால் இதுதான் சுறுசுறுப்பு நான் இங்கே ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் போட்டு 60 டிகிரி வரைந்தால் நான் இங்கு 30 டிகிரி வரைவேன் ஆகவே விமானம் ஏர்பிளேன் ஹை அங்கிள் ஆப் அட்டாக் இருக்கும்போது இது ஸ்டாலுக்கு அருகில் அல்லது ஏற்கனவே ஸ்டாலுக்கு வந்துவிட்டது எனவே நீங்கள் இப்படி வரையினால் முழு ரட்ட்ர் மற்றும் வெர்டிகல் பின் ஆகியவற்றைக் காணலாம் அவை ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் உருவாக்கிய விழிப்பில் வருகின்றன இதைத் தவிர்க்க வேண்டும் பின்னர் உங்கள் ரட்ட்ர் ரோலிங் அல்லது யாயிங் மொமெண்ட் பயன்படுத்துவதற்கு திறம்பட கிடைக்காது எனவே பரிந்துரைக்கப்படுவது என்னவென்றால் நீங்கள் ஒரு உள்ளமைவைக் கண்டுபிடித்து இருப்பிடத்தைப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் இது வெர்டிகல் டேய்ல் என்று சொல்லலாம் நீங்கள் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் சற்று முன்னால் வைத்து 60 டிகிரியை இங்கே வரைந்து 30 ஐ இங்கே வரைந்து ஒருவேளை விடுங்கள் எங்களுக்கு இது 30 டிகிரி ஆகும் இது நிச்சயமாக அளவிட இந்த சதி செய்தி என்னவென்றால் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் வெர்டிகல் டேய்ல் போன்றவற்றை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே நான் இங்கே 60 மற்றும் 30 ஐ வரையும்போது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் உருவாக்கிய வெக் க்கு வெளியே பெரிய பகுதி உள்ளது எனவே இது ஒரு வரைபடமாக இருந்தால் அது அளவிட முடியாதது எனவே ரட்ட்ர் பயனுள்ளதாக இருக்க இந்த பகுதி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பொதுவாக 70 சதவிகிதம் கிடைக்கிறது அதைப் பற்றி நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் இந்த புரிதலுடன் நான் இப்போது ஒரு T Tail லைக் கண்டால் T Tail என்றால் இங்கே ஒன்று மற்றொரு T Tail நடுப்பகுதியில் T Tail இருக்கக்கூடும் இது வெர்டிகல் டேய்ல் என்றால் நான் இங்கே T Tail வைத்திருக்கிறேன் T Tail லின் இருப்பிடம் வேறுபட்டது இது வழக்கமான T Tail லில் உள்ளது நான் இங்கே T Tail வைக்கலாம் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே நான் இங்கே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி வரைந்தால் என் ரட்ட்ர் மற்றும் வெர்டிகல் டேய்ல் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் காரணமாக அவை எழுந்திருக்கவில்லை ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் காரணமாக செல்வாக்கைப் பொறுத்தவரை இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கவலை ஆனால் நான் T Tail பற்றி பேசும்போது மறந்துவிடாதீர்கள் அது விங் ஆல் உருவாக்கப்பட்ட வெக் குள் வரக்கூடாது நாங்கள் இங்கே ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் பற்றி பேசுகிறோம் இது ஏற்கனவே ஏர்பிளேன் ஸ்டால் நடக்கக்கூடாது ஏனெனில் விங் காரணமாக இந்த மனிதர் விங்யின் பின்னணியில் வந்துள்ளார் எனவே நீங்கள் தரவை உருவாக்கும் விண்ட் டன்னல் டெஸ்டிங் மூலம் பகுப்பாய்வு கணக்கீட்டு மற்றும் இறுதி ஆகியவற்றை நாங்கள் சோதிக்க வேண்டும் எனவே ஏறக்குறைய இங்கே மிட் விங் உள்ளது நீங்கள் ரட்ட்ர் இதுபோன்றதா என்று பார்க்க முடியும் பின்னர் இங்கேயும் நான் இழுத்தால் இந்த பகுதி கிடைக்கிறது இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் காரணமாக எழுந்திருப்பதற்கான ஒரு பகுதியாக இல்லை தயவுசெய்து இதைப் புரிந்து கொள்ளுங்கள் நான் பேசும்போது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் உருவாக்கிய வெக்குள் வர நான் ரட்ட்ர் தவிர்க்கிறேன் இது நல்லது நீங்கள் கிடைமட்ட உறவினர் இருப்பிடத்தைப் பற்றி பேசும்போது ஆனால் நான் T Tail நியாயப்படுத்த முயற்சிக்கும்போது ஆமாம் இது ஒரு T Tail என்றால் T Tail எழுச்சியால் ரட்ட்ர் பாதிக்கப்படாது ஆனால் விங் காரணமாக ஒரு வெக் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் இந்த மனிதர்கள் மிகவும் பயனற்றவர்களாக இருக்கலாம் அங்கு பிட்ச் அப் போக்குகள் இருக்கலாம் ஆனால் ரட்ட்ர் மிகவும் முக்கியமானது மேலும் நான் ஸ்டால் அல்லது ஸ்பின் பற்றி பேசும்போது அய்லிரோன் எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இல்லை எனக்கு ரோலிங் மொமெண்ட் வேண்டும் எனக்கு யாயிங் மொமெண்ட் வேண்டும் ரட்ட்ர் பவர் ரட்ட்ர் செயல்திறன் வெர்டிகல் டேய்ல் செயல்திறன் அதனால்தான் இது பொதுவாக இதைச் செய்தால் இது ஒரு கருத்தியல் நிலை நீங்கள் உண்மையில் அதை நோக்கிச் செல்கிறீர்கள் நீங்களே தயார் செய்கிறீர்கள் இதனால் வடிவமைப்பு ஒரு நல்ல ஸ்பின் ரெகவரி பண்புகளுக்கான ஆரம்ப தொடக்கத்தைக் கொண்டுள்ளது அது முக்கியமானது எனவே கருத்தியல் கட்டத்தில் எனது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் எங்கே என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் வெர்டிகல் டேய்ல் மற்றும் எந்த x இருப்பிட வெர்டிகல் டேய்ல் அதனால்தான் நான் இதைப் பகிர்கிறேன் இதை இன்று மீண்டும் செய்கிறேன் நான் டார்சல் ஃபினுடன் தொடங்கினேன் எனவே நாங்கள் இங்கே டார்சல் ஃபினுக்கு வருவோம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் டார்சல் ஃபின் மற்றும் வென்ட்ரல் ஃபின் இரண்டு வகையான ஸ்ட்ரேக்குகளை நாங்கள் நேற்று விவாதித்தோம் இது முதுகெலும்பாக இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக அந்த விஷயங்களை மீண்டும் சொல்கிறேன் டார்சல் ஃபின் மற்றும் வென்ட்ரல் ஃபின் பற்றி நாங்கள் பேசுவோம் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஏர்கிராப்ட் பார்க்கிறீர்கள் இந்த விஷயங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் நேற்று நான் டார்சல் ஃபின் பற்றி விவாதித்தபோது இந்த டார்சல் அல்லது வென்ட்ரல் என்று ஒரு அறிக்கையை அளித்தேன் அவை அடிப்படையில் ஸ்ட்ரேக்குகள் மற்றும் ஸ்ட்ரேக்குகள் தவறாமல் பயன்படுத்தப்படுகின்றன அவை வொர்ட்ஸ் உருவாக்க பியூசேலாஜ் பயன்படுத்தப்படுகின்றன இது பிளோ வை இணைக்க உதவுகிறது வொர்ட்ஸ் வழியாக பிளோ க்கு அதிக சக்தியை அளிக்கிறது எனவே டார்சல் ஃபின் அல்லது வென்ட்ரல் ஃபின் அவை அனைத்தும் உண்மையில் ஸ்ட்ரேக்குகளாக இருந்தாலும் அவற்றின் சொத்து தன்மை ஸ்ட்ரேக்ஸ் சொத்துக்களால் ஆகும் அதாவது அவை அடிப்படையில் வொர்ட்ஸ் ஜெனரேட்டராக இருக்கின்றன எடுத்துக்காட்டாக எங்கள் பைபர் சரடோகா ஏர்பிளேன் நீங்கள் பார்த்தால் லீடிங் விங் சில பகுதியைக் காண்போம் சில பகுதிகளுக்கு நான் லீடிங் விங் வரைந்தால் சில பகுதிகள் முன்னணி விளிம்பில் நிறுவப்பட்டிருக்கும் இது லீடிங் விங் ஸ்ட்ரெக்ஸ் உள்ளது இதன் நன்மை என்ன இந்த ஏர்பிளேன் 12 டிகிரியில் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இது 𝛼 12 டிகிரி ஆகும் நான் இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கை வைத்தால் இந்த stall 15 டிகிரியாக மாறும் ஏனென்றால் அது வொர்ட்ஸ் உருவாகிறது இது ஆற்றலைச் சுமந்து திரவத்திற்கு ஆற்றலைக் கொடுக்கும் எனவே பின்னர் தாமதமாகிறது அதனால் அது லீடிங் விங் ஸ்ட்ரெக்ஸ் இப்போது நான் இந்த வகையான பக்கவாட்டு குணாதிசயங்களைப் பற்றி பேசும்போது ஒருவேளை ஸ்டால் ஸ்பின் ஆகியவற்றில் எங்கள் ரட்ட்ர் மற்றும் வெர்டிகல் டேய்ல் பயனுள்ளதாக இருப்பதைக் காண சிறந்த வழி இந்த பகுதியை சில வொர்ட்ஸ் வழங்குவதால் அதன் செயல்திறன் அதிகரிக்கும் அது இருந்தால் 12 டிகிரி சைடு ஸ்லிப் கோணத்தில் நிறுத்தி 15 டிகிரியில் நிறுத்துவோம் எனவே நான் சில வொர்ட்ஸ் உருவாக்க வேண்டும் இது வெர்டிகல் பின் இடையூறு விளைவிக்கும் மற்றும் அதை உற்சாகப்படுத்துகிறது மற்றும் ஸ்டாலை தாமதப்படுத்த வேண்டும் அதுதான் தத்துவம் அந்த தத்துவத்தில் இது வெர்டிகல் பின் மற்றும் ரட்ட்ர் என்பதைக் கண்டுபிடிப்போம் இது ஸ்ட்ரேக் என்றால் இது பொதுவாக டார்சல் ஃபின் என்று அழைக்கப்படுகிறது அதன் மேலதிக விளைவை நான் விவாதிப்பேன் டார்சல் ஃபின் பயன்படுத்தப்படுவது டார்சல் ஃபின் வகைகள் பயன்படுத்தப்படுவது பற்றிய சில வரலாற்று விளக்கத்தை நான் உங்களுக்கு வழங்க முயற்சித்தால் இந்த டார்சல் ஃபினுக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்கும்போது அவை அடிப்படையில் ஸ்ட்ரோக்குகள் அவை வொர்ட்டிஸ்ஸ் அல்லது வொர்ட்ஸ் உருவாக்குகின்றன பீட்டா 10 அல்லது 15 டிகிரி 12 டிகிரி அதிகமாக இருக்கும்போது வெர்டிகல் பின் ஒரு ஏர்பிளேன் மிகப்பெரிய சைடு ஸ்லிப் ல் பறக்கும்போது அந்த சைடு ஸ்லிப் கோணத்தில் வெர்டிகல் டேய்ல் மிகவும் பயனற்றதாக மாறக்கூடும் ஏனெனில் அது ஸ்டால்க்கு அருகில் உள்ளது எனவே அந்த நேரத்தில் இந்த ஜென்டில்மேன் டார்சல் ஃபின் வொர்ட்ஸ் உருவாக்கும் வெர்டிகல் பின் தடுமாறும் மற்றும் ஸ்டாலை தாமதப்படுத்தும் எனவே வெர்டிகல் பின் செயல்திறன் அதிகரிக்கும் எனவே ரட்ட்ர் செயல்திறனும் அதிகரிக்கும் எனவே பைபர் சரடோகாவிற்கு லீடிங் எட்ஜ் ஸ்ட்ரெக்ஸ் என்ன செய்து கொண்டிருந்தது டார்சல் ஃபின் அதையே செய்கிறது ஆனால் லேட்டரல் டிரெக்ஷன் லேட்டரல் ஸ்டேபிளிட்டி டிரெக்ஷனல் ஸ்டேபிளிட்டி எனவே நான் டிரெக்ஷனல் அல்லது லேட்டரல் ஸ்டேபிளிட்டி பற்றி பேசும்போது மிக முக்கியமாக லேட்டரல் ஸ்டேபிளிட்டி நான் பீட்டாவைப் பற்றி பேசுகிறேன் அது Cn 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு ஏர்பிளேன் திசையில் நிலையானதாக இருந்தால் நான் உங்களுக்கு வழக்கமான சதித்திட்டத்தைக் காட்டினால் இது டார்சல் ஃபின் நீங்கள் பொதுவாக ஒரு டார்சல் முள் வைத்தால் அது டார்சல் ஃபினுடன் இருக்கும் எனவே நீங்கள் பார்த்தால் இந்த கோணம் 12 டிகிரி இருக்கும் எனவே இந்த ஜென்டில்மேன் 15 18 டிகிரி வரை செல்கிறார் நீங்கள் டார்சல் ஃபினை எவ்வாறு வடிவமைத்துள்ளீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த நீளம் என்ன என்பதைப் பொறுத்தவரை உங்கள் டார்சல் ஃபின் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பொறுத்து இந்த கோணம் என்ன ஏர்பிளேன் ஒரு உயர் சைடு ஸ்லிப் செல்லும் போது செங்குத்து பிளேன் ஸ்டாலை தாமதப்படுத்துவதில் அது என்ன வகையான உதவியை செய்கிறது என்பதை தீர்மானிக்க என்ன வடிவம் ஆமாம் இது உண்மையில் ட்ராக் அதிகரிக்கும் ஆனால் அவசரகால நிலைமை உயர் சைடு ஸ்லிப் போது இந்த நிலைமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வெர்டிகல் டேய்ல் மற்றும் ரட்ட்ர் பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த டார்சல் ஃபின் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது மற்றும் 𝛽 சிறியதாக இருக்கும்போது அவை அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது டார்சல் இருக்கிறதா இல்லையா என்பது 𝛽 சிறியதாக இருந்தால் அது அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஏர்பிளேன் உயர் சைடு ஸ்லிப் கோணத்தில் பறக்கும் போது அவற்றின் முக்கியமானது இந்த வகையான கருத்து ஃபோக்கர் எஃப் 70 இல் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கண்டால் நீங்கள் கூகிள் தேடலைக் கண்டால் கடுமையான பயன்பாட்டைக் காண்பீர்கள் இப்போதெல்லாம் பெரும்பாலான ஏர்பிளேன் அவர்கள் இதுபோன்ற டார்சல் ஃபினைப் பயன்படுத்தி செய்கிறார்கள் வட்டமான டார்சல் ஃபின் என்று அழைக்கப்படும் சில தொகுப்புகள் உள்ளன எனவே அடிப்படையில் இது டார்சல் ஃபின் என்றால் அதன் ஒரு பகுதியாகும் இங்கே இது இப்படி வட்டமானது மற்றும் நீட்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் டார்சல் ஃபின் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்துக்கள் அனைத்தும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வடிவமைப்பாளருக்கு சுதந்திரம் உள்ளது ஒரு வேளை நீங்கள் எப்படியாவது இங்கே வொர்ட்ஸ் உருவாக்க வேண்டும் இது செங்குத்து மேற்பரப்பில் இணைக்கப்பட்டு ஸ்டாலை தாமதப்படுத்துகிறது ஆனால் வடிவமைப்பாளர் நான் அதைச் செய்வதைப் பார்ப்பார் ஆனால் அது தேவையின்றி ட்ராக் அதிகரிக்கக்கூடாது எனவே இந்த தந்திரம் தொடர்கிறது மற்றும் நீட்டிக்கப்பட்ட பொருள் என்னவென்றால் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆம் இங்கே ஒருவிதமான ஒன்று இருக்கிறது அதை இங்கே வட்டமிடுவதற்கு பதிலாக அது சிறிது தடிமன் கொண்டது எனவே இது நீட்டிக்கப்பட்டுள்ளது இங்கே வட்டமானது மற்றும் இது போன்றது சாதாரணமானது எனவே சிறிய தடிமன் நீண்ட நீளமான வட்டமானதாக தொடர்கிறது பின்னர் வெர்டிகல் டேய்ல் துடைப்போடு இணைகிறது எனவே இந்த கருத்துக்கள் அனைத்தும் டார்சல் ஃபின் முதன்மைக் காரணியாகப் பயன்படுத்தப்படுகின்றன இது உயர் சைடு ஸ்லிப் கோணத்தில் அதிக அளவில் வொர்ட்ஸ் உருவாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதாகும் இது வெர்டிகல் டேய்ல் ஸ்டாலை தாமதப்படுத்த உதவும் நான் டார்சல் ஃபினின் நன்மையைத் தொடர்கிறேன் அல்லது டார்சல் ஃபின் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது இது ரட்ட்ர் லாக் நிகழ்வுகள் என்று உங்களுக்குத் தெரியும் சில நேரம் இது உண்மையில் ஒரு கடுமையான சவாலாக இருந்தது ஏர்பிளேன் குறைந்த ஆக்சுவேட்டர்கள் அல்லது பிற வழிமுறைகளுடன் பறக்கப்படும்போது ஒரு வழக்கமான மீளக்கூடிய ஏர்பிளேன் எலெவடோர் மிதக்கும் போக்கு என்ற கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்போது உங்களிடம் உள்ளது எனவே இந்த கருத்தை நான் பெரும்பாலும் மீளக்கூடிய வகை ஏர்பிளேன் ல் பேசுகிறேன் அதாவது நீங்கள் அந்த குச்சி உயர்த்தி மேலே அல்லது கீழ் நோக்கி இழுக்கிறீர்கள் நீங்கள் எலெவடோர் மேல் மற்றும் கீழ் குச்சியை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செல்லும் எனவே இது மீளக்கூடியது இப்போதெல்லாம் ஆக்சுவேட்டர் முதலியன உள்ளன எனவே காட்சிகள் வேறுபட்டவை ஆனால் அடிப்படை சிக்கல்கள் முதலில் புரிந்துகொள்கின்றன ஒரு எலெவடோர் மிதக்கும் போக்கு என்ன இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் இது எலெவடோர் ஹின்ஜ் லைன் என்றால் தாக்குதல் கோணம் இருந்தால் எனவே அதன் மீது ஒரு அழுத்தம் விநியோகம் இருப்பதாகவும் எலெவடோர் மீது ஏரோடைனமிக் சென்டர் அல்லது சென்டர் பிரஷர் இருப்பதாகவும் நீங்கள் கூறலாம் எனவே இது இந்த ஜென்டில்மேன் எலெவடோர் மேலே மிதக்க முயற்சிக்கும் ஆனால் அது மேலே செல்லும்போது சக்தியால் எதிர்க்கப்படுவது இங்கே அனுபவிக்கப்படுகிறது மற்றும் ஒரு சமநிலை உள்ளது Ch நாண் டைமென்ஷனல் ஹின்ஜ் மொமெண்ட் கோஏபிசிஎன்ட் இவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று நாங்கள் விளக்கினோம் ChChChee அதனால் float ChCh இந்த மனிதன் எதிர்மறையானவன் இந்த மனிதன் எதிர்மறையானவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஒரு நேர்மறையான 𝛼 க்கு எலெவடோர் எதிர்மறையாக இருக்கும் மிதக்கும் எலெவடோர் எதிர்மறையாக இருக்கும் அது தானாகவே மிதக்கும் ஏனெனில் எலெவடோர் மீது அழுத்தம் விநியோகம் அப்படி இருக்கும் அழுத்தத்தின் மையம் கவனிக்கப்பட்ட அழுத்தம் விநியோகம் ஹின்ஜ் லைன் பின்னால் இருந்தால் அது முயற்சிக்கும் அதை 𝛼 உடன் மிதக்க எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 𝛼 க்கு ஒரு ஏர்பிளேன் யை ஒழுங்கமைக்க விரும்பினால் செய்தி Cm மற்றும் 𝛼 வரைபடம் ஏர்பிளேன் யை ஒழுங்கமைக்க எவ்வளவு ஆல்பா தேவை என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் அதாவது லிப்ட் எடைக்கு சமம் நீங்கள் 𝛼 எவ்வாறு பெறுவீர்கள் நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீர்கள் எனவே எலெவடோர் பயன்படுத்தவும் அதை மேலே இழுக்கவும் ஆனால் அது மிதக்கும் போக்கு மீளக்கூடிய ஏர்பிளேன் என்பதால் ஏர்பிளேன் தானாகவே இந்த அளவுக்கு மிதக்கும் இப்போது ஒரு குறிப்பிட்ட டிரிமில் ஏர்பிளேன் யை பராமரிக்க தேவைப்பட்டால் உங்கள் டெல்டாவை நினைத்துப் பாருங்கள் இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் e வெர்ஸஸ் CL வரைபடம் நீங்கள் இந்த CL இல் பறக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எனக்கு அதிகம் தேவை என்று இது உங்களுக்கு சொல்கிறது எனவே அந்த e எலெவடோர் டேபிலேக்ஷன் பெற நீங்கள் அந்த குச்சியை இழுக்க வேண்டும் ஆனால் நிலைமையை கற்பனை செய்து பாருங்கள் ChChe இன் மதிப்புகள் இருக்கும் வகையில் நீங்கள் எலெவடோர் வடிவமைத்துள்ளீர்கள் அதாவது அந்த ஆல்பாவில் எதுவும் செய்யாமல் தானாகவே மிதக்கிறது இந்த கட்டத்தில் அல்லது நீங்கள் அதை ஆல்பாவிற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும்போது அது இந்த கோணத்தால் மேலும் மிதக்கிறது இரண்டு விஷயங்களும் சாத்தியமாகும் எந்த ஆல்பாவிலும் டைனமிக் கூறுகிறது நீங்கள் அதைப் பூட்டாவிட்டால் மிதக்கும் போக்கு இருக்கும் எனவே பைலட்டின் உண்மையான முயற்சிகள் முழுமையான டெல்டாவால் கட்டளையிடப்படாது எவ்வளவு எலெவடோர் மிதந்துள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் புரிதல் இதேபோல் நீளமான இடத்தில் நடக்கும் மீளக்கூடிய ரட்ட்ர் மிதப்பிற்காக மீண்டும் ரட்ட்ர் மிதப்பதை நீங்கள் கண்டால் அது திசையிலும் நடக்கும் எனவே அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் ChrrCh0 எடுத்துக்காட்டாக இது உங்கள் ரட்ட்ர் இந்த பகுதி நான் தான் இது ஹின்ஜ் லைன் ஏனெனில் இது போன்ற ஒரு 𝛽 வருவதால் அதன் மீது ஒரு அழுத்தம் விநியோகம் உள்ளது மற்றும் பீட்டா நேர்மறையாக இருக்கும்போது இந்த அழுத்தம் விநியோகத்தின் மைய அழுத்தம் இது ஹின்ஜ் லைன் பின்னால் பின்னர் அது என்னை நோக்கி ஒரு சக்தியைக் கொடுக்கும் இது ஹின்ஜ் லைன் மூக்கு வலதுபுறம் செல்லும் போது எனக்கு யாயிங் மொமெண்ட் தரும் அது தெளிவாக இருக்கிறதா மீண்டும் இது ரட்ட்ர் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இது போன்ற ஒரு 𝛽 உள்ளது இங்கே அழுத்தம் விநியோகம் இருக்கும் அந்த புள்ளி ஹின்ஜ் லைன் பின்னால் இருந்தால் அது உண்மையில் வலதுபுறம் செல்லும் மொமெண்ட் இருக்கும் எனவே Ch நேர்மறையாக இருக்கும் Chr ஒத்த காசோலை எதிர்மறையாக இருக்க வேண்டும் இது 𝛽 மற்றும் காரணமாக ஹின்ஜ் மொமெண்ட் எனவே float என்றால் இன் மதிப்பு என்ன float எங்கே Ch 0 க்கு சமம் எனவே இது உண்மையில் Ch0 க்கு சமம் அதாவது அது மிதக்கிறது என்று பொருள் எனவே நான் இங்கே 0 ஐ வைக்கிறேன் எனவே அது இருக்கும் float ChChr Ch நேர்மறை Chr தானாக எதிர்மறை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே float நேர்மறையாக இருக்கும் 𝛽 float எதிர்மறையாக இருக்கும் இது Ch நேர்மறை எதிர்மறை நேர்மறை எதிர்மறை மற்றும் இது எதிர்மறை நேர்மறை எனவே r நேர்மறையாக மாறும் ஆம் எனவே 𝛽 நேர்மறை 𝛿 நேர்மறையானது அதன் பொருள் என்ன நீங்கள் ஒரு 𝛽 இல் பறக்க விரும்பினால் ஏர்பிளேன் 𝛽 பறக்க விரும்பினால் சொல்லலாம் நான் ஏர்பிளேன் 𝛽 பறக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் பின்னர் Cn இது யாயிங் மொமெண்ட் என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் ஏர்பிளேன் டிரெக்ஷனல் ஸ்டாபிளிட்டி இருப்பதால் அதை சரிசெய்ய வேண்டும் Cnr by 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் CnCnrr0 அதனால் required CnCnr இது கிராஸ் விங் லெண்டிங் போன்றது ஆனால் float எனக்கு இதைத் தருகிறது எனவே நேர்மறை பீட்டாவிற்கு நேர்மறையானது ஆனால் இங்கே நீங்கள் Cn நேர்மறையாக இருப்பதைக் காண்கிறீர்கள் Cnr எதிர்மறையானது எனவே நேர்மறை 𝛽 எதிர்மறை நேர்மறைக்கு மீண்டும் நேர்மறையானது எனவே நான் நேர்மறை சில மதிப்பை விரும்புகிறேன் ஆனால் ஏற்கனவே மிதப்பதன் மூலம் அது சில நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டுள்ளது எனவே என்ன பிரச்சினை என்ன நடக்கும் என்ற சிக்கலைப் பாருங்கள் இது டெல்டா ஆர் தேவை என்று சொல்லலாம் இது கொடுக்கப்பட்ட 𝛽 மற்றும் float இந்த சமன்பாட்டிலிருந்து வருகிறது இது float இன் உயர் கோணத்தில் என்ன நடக்கிறது float மிகவும் கூர்மையானது அது ஏன் மிகவும் கூர்மையானது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் டெல்டா தேவைப்படும் புள்ளி மற்றும் 𝛽 அவை ஒன்றிணைகின்றன எனவே பைலட் எதையும் உணர முடியாது அதையும் தாண்டி float எப்போதும் தேவையானrequiredவிட அதிகமாக இருக்கும் எனவே பைலட் எதையும் செய்ய முடியாது அவர் தலைகீழ் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் டெல்டா ஆர் தேவைப்படுவது டெல்டா மிதவை விட அதிகமாக இருந்தது எனவே அவர் பெடலைப் பயன்படுத்துவார் ஆனால் இந்த கட்டத்திற்குப் பிறகு அடையாளம் மாறுகிறது எனவே இந்த புள்ளியை நாம் ரட்ட்ர் லாக் என்று அழைக்கிறோம் பைலட் அதை இப்போது தலைகீழ் வழியில் செய்யாவிட்டால் அதைக் கையாள முடியாது இது வழக்கமான ஸ்டால் சிறப்பியல்பு என்ன நடக்கிறது நாம் 𝛽 அதிகரிக்கும்போது இந்த float திடீரென அதிகரிக்கிறது அதன் பின்னால் உள்ள இயற்பியல் என்ன அல்லது அதன் பின்னால் சில புரிதல் என்ன வெர்டிகல் டேய்ல் Cn குறைந்து வெர்டிகல் டேய்ல் Cnr அதிகரிக்கும்போது அல்லது வலுவாக இருக்கும்போது அந்த ரட்ட்ர் லாக் நடக்கும் ரட்ட்ர் லாக் நடக்கும் என்று நீங்கள் தளர்வாக புரிந்துகொள்ளும்போதெல்லாம் Cn கீழே போய்விட்டால் கீழே போய்விட்டது என்றால் அதன் டிரெக்ஷனல் ஸ்டாபிளிட்டி குறைந்துவிட்டது ஆனால் ரட்ட்ர் கட்டுப்பாட்டு சக்தி அதிகமாக உள்ளது அதனால்தான் நீங்கள் அப்படிச் சொல்லும்போது இது 1 இது இதுதான் அதிக பீட்டாவில் நீங்கள் பார்த்தால்ரட்ட்ர் லாக் இந்த பிரச்சினை வரும் float ChCh Cn கீழே போய்விட்டது என்றால் என்ன இந்த அறிக்கையை கவனமாகப் பார்ப்போம் நான் பீட்டாவில் ஒழுங்கமைக்க முயற்சித்தால் எனக்குத் தெரியும் CnCnrr0 அதனால் required CnCnr எனவே இப்போது Cnஒப்பீட்டளவில் குறைந்துவிட்டால் அதாவது டெல்டா தேவை குறைவாக இருக்கும் டெல்டா தேவை குறைவாக இருக்கும் இது Cn குறைந்துவிட்டது ஏன் Cn கீழே போய்விட்டது வெர்டிகல் டேய்ல் நிறுத்தப்படுவதால் செயல்திறன் குறைகிறது எனவே தேவைப்படும் டெல்டாவும் கீழே போகும் ஆனால் டெல்டா ஆர் மிதக்கிறது அவ்வளவு மாறாது எனவே டெல்டா ஆர் மிதவை வேகமாக மிதக்கும் அது இந்த புள்ளியைக் கடக்கும் அது இந்த கட்டத்திற்கு வரும் அங்குதான் ரட்ட்ர் லாக் நிகழ்வுகள் நிகழக்கூடும் எனவே என்ன செய்யப்படுகிறது இது குற்றவாளி என்றால் Cn கீழே போகிறது அது ஏன் கீழே போகிறது வெர்டிகல் டேய்ல் ஸ்டால்க்கு அருகில் இருப்பதால் நாம் என்ன செய்வது மீண்டும் நீங்கள் சொல்கிறீர்கள் ஓ டார்சல் ஃபின் நீங்கள் எங்களுக்கு உதவுங்கள் டார்சல் ஃபின் டார்சல் ஃபின் முன்னிலையில் வொர்ட்ஸ் உருவாகிறது மற்றும் வெர்டிகல் டேய்ல் ஸ்டாலை தாமதப்படுத்துகிறது எனவே Cn கைவிடாது நீங்கள் இன்னும் இங்கே எங்காவது செயல்படலாம் இந்த புள்ளியை அல்லது இந்த புள்ளியைத் தவிர்க்கவும் இது நீங்கள் படிக்க வேண்டிய மிக விரைவான விளக்கம் இது மிகவும் சிக்கலான நிகழ்வு பீட்டா மிதவை ஒரு டிகிரிக்கு அப்பால் அதிகரிக்கிறது என்று சொல்வது எளிது ஏரோடைனமிக்ஸ் இன்னும் நேரியல் அல்ல ஆனால் இது நேரியல் அல்ல ஆனால் இது பொதுவான இயற்பியல் மற்றும் இது ஒரு சூழலைக் கொண்டுள்ளது நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை ரட்ட்ர் லாக் நடக்கும் Cn கீழே சென்று Cnr Cn குறைந்து டிரெக்ஷனல் ஸ்டாபிளிட்டி குறைந்து கட்டுப்பாட்டு சக்தி அதிகமாக இருக்கும்போது ரட்ட்ர் லாக் நடக்கும் எனவே ரட்ட்ர் லாக் தவிர்ப்பதற்கு Cn கீழே போகாமல் இருப்பதை உறுதிசெய்கிறோம் எனவே உயர் சைடு ஸ்லிப் கோணத்தில் தாமதம் ஸ்டால் கோணத்தில் தாமதம் இருப்பதை உறுதிசெய்க வெர்டிகல் டேய்ல் உயர் சைடு ஸ்லிப் போது நீங்கள் ஸ்டால் கோணத்தை அதிகரிக்கிறீர்கள் Cn கைவிடாது என்பதை உறுதிசெய்து டார்சல் ஃபின் மூலம் இதைச் செய்யலாம் இது டார்சல் ஃபினின் மற்றொரு நன்மை ரட்ட்ர் லாக் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் நாங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்வோம் இது எனது கற்பித்தல் வழி நான் ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் படித்து மன்றத்திற்கு வர வேண்டும் மேலும் வீடியோக்களையும் பார்க்கிறேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனில் நான் இதைப் பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை நான் மீண்டும் வருகிறேன் ஆனால் எங்கள் விவாதத்திலிருந்து வடிவமைப்பில் உள்ளது இந்த கட்டத்தில் இந்த எல்லா சமன்பாடுகளுக்கும் செல்வதை நான் தவிர்க்கிறேன் ஆனால் இந்த சமன்பாடுகளை நீங்கள் புரிந்துகொள்வதால் இவை தவிர்க்க முடியாதவை டார்சல் ஃபின் போலவே வென்ட்ரல் ஃபின் என்று ஒன்று உள்ளது வென்ட்ரலும் உங்களுக்குத் தெரியும் இது பியூசேலாஜ் செங்குத்து மற்றும் டார்சல் ஃபின் உள்ளது இங்கே சில இடம் உள்ளது இதுவும் ஸ்ட்ரேக் அவை வென்ட்ரல் ஃபின் என்று அழைக்கின்றன அவை வொர்ட்ஸ் உருவாக்குகின்றன இது வென்ட்ரல் ஃபின் ஸ்டாலை தாமதப்படுத்த அல்லது மிகவும் பயனுள்ளதாக மாற்றுகிறது இது ஏர்பிளேன் திசை ஸ்திரத்தன்மைக்கு உயர் சைடு ஸ்லிப் கோணத்திலும் மறைமுகமாக உதவுகிறது ஏனெனில் இந்த மனிதர் இது இது ஒரு சைடு ஸ்லிப் கோணத்தில் இந்த வொர்ட்ஸ் உருவாக்கும் உயர் சைடு ஸ்லிப் கோணத்தில் வெர்டிகல் டேய்ல் செயல்திறனில் சிதைவு உள்ளது ஏனெனில் இது ஸ்டாலை நெருங்குகிறது எனவே இங்கிருந்து வொர்ட்ஸ் தலைமுறை ஸ்டாலை தாமதப்படுத்துவதிலும் டைனமிக் குணாதிசயங்களை அதிகரிப்பதிலும் வெர்டிகல் டேய்ல் செயல்திறனை மேம்படுத்துகிறது எனவே டார்சல் ஃபின் மட்டுமே இல்லாத பல இடங்களில் பயனுள்ள நபர்கள் வென்ட்ரல் ஃபின் போடலாம் நன்மை அதிக கோண தாக்குதலில் உள்ளது இந்த வென்ட்ரல் ஃபின் விங் வெக் போர்வை செய்யாது ஏனென்றால் நாங்கள் சைடு ஸ்லிப் உயர் கோணத்தைப் பற்றி பேசுகிறோம் எனவே தாக்குதல் டார்சல் ஃபின் உயர் கோணத்தில் இது போர்வையாக இருக்கலாம் ஆனால் வென்ட்ரல் ஃபின் போர்வை பெறாது எனவே இதுவும் முக்கியமானது என்று நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள் அங்குதான் வடிவமைப்பாளர் அவர் பறக்கும் சூழ்நிலை அவர் செய்யும் வேகத்தின் வகை ஆகியவற்றைப் பொறுத்து அழைப்பை எடுக்கிறார் அவர் டார்சல் ஃபின் அல்லது வென்ட்ரல் ஃபின் இரண்டையும் அல்லது இவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பார் பெரும்பாலும் நீங்கள் டார்சல் ஃபின் ஒரு கட்டாயமாக இருக்கும் வென்ட்ரல் ஃபின் எந்த வகையான வேக வரம்பைப் பொறுத்து எந்த வகையான தாக்குதல் சூழ்ச்சியைப் பொறுத்து இவை அனைத்தும் அதன் சேர்க்கைகளை தீர்மானிக்கிறது ஆனால் இவற்றின் பங்கு என்ன இதில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் டார்சல் ஃபின் மற்றும் வென்ட்ரல் ஃபின் குறித்து நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் உள்ளன நீங்கள் அதை கூகிள் செய்து ஏரோடைனமிக் பண்புகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதைப் பார்க்கலாம் இன்று நன்றி நாங்கள் இப்போது ஒரு புதிய பகுதியுடன் திரும்பி வருவோம் இது ஒரு புதிய தலைப்பு இது பெரும்பாலும் த்ருஷ்ட் லோடிங் மற்றும் விங் லோடிங் மிக்க நன்றி